கடைசி சொற்பொழிவில் இருந்து தொடர்ந்து நாம் பின்னல் அமைப்புகளை பற்றிப் பேசிக்கொண்டிருந்தோம் மேலும் ஒரு சிறிய தூண்டுதலில் இருந்து புலம் எவ்வாறு அதிகரிக்கிறது என்பது பற்றி நமக்கு ஒரு நல்ல யோசனை கிடைத்தது இது மூளையை அடையும் நேரத்தில் விஷயங்கள் ஏற்கனவே மாறிவிட்டன அவை விமர்சனங்களையும் சேர்த்து என்றால் அது மிகையாகாது எனவே இது ஒரு செயல்பாட்டு கட்டமைப்பை போன்றது நாம் பரவலாக புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் ஏற்பிகள் மற்றும் நியூரான்கள் ஏன் வேறுபட்ட செவிப்புலன் என்பதைப்பற்றி நாம் பேசும்போது நான் உங்களிடம் சொன்ன ஒரு உணர்ச்சி உள்ளிட்டு கேட்கும் மற்றும் பார்வையில் உள்ளது ஏனென்றால் அவை வேறுபட்ட ஆற்றல் பரிமாற்றங்களை பிடிக்க வேண்டும் எனவே உணர்ச்சி இடங்கள் இவை உணர்ச்சி இடங்கள் தான் உங்கள் உணர்வு உறுப்புக்கள் எனவே இது என்ன நடக்கிறது என்று அறிவதற்கு இது ஓர் புலனுணர்வு நினைவகம் இது மேலே செயல்படும் தன்னார்வ கவனத்தை நீங்கள் பார்த்தது என்னவென்றால் அது ஒரு செயல்பாட்டு கட்டமைப்பாகும் எனவே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அங்கே சேமிப்பு உள்ளது இவை வாய்மொழி ஒத்திகை இவை காட்சி சிறப்பு ஸ்கெட்ச் பேக் இது மத்திய நிர்வாகிக்கு செல்கிறது மத்திய நிர்வாகி செயல் திட்டமிடல் குறித்து முடிவு செய்கிறது மற்றும் வெளியீட்டில் பதில் கிடைக்கிறது எனவே இயந்திர ஆற்றல் ஒரு தொடு வடிவத்தில் வருகிறது உங்கள் மூளை இறுதியாக நான் உங்களுக்குச் சொல்லி இருந்த அனைத்து மின் வேதியியல் செயல்பாடுகளுக்கும் செல்கிறது உங்கள் இயக்கம் ஆற்றல் சுழற்சிக்கு செல்லும் முன் உங்கள் பதில் பரந்த அளவில் நிறைவடைகிறது அது நடக்காது என்று முடிவடைகிறது நான் ஒரு யோசனையை தருகிறேன் ஆனால் பதில் வெளியீடு இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்ன வந்தாலும் நினைவிற்கு சென்றால் என்ன ஆகும் எனவே இந்த இயந்திர மின் விதிகளுக்கு மீண்டும் இயந்திர அற்புதமான நேரியல் என மாற்றுவது இயந்திரம் மின் வேதியியல் மற்றும் சிந்தனைக்கு என்ன நடக்கும் பெரிய கேள்விகள் எங்களுக்குத் தெரியாது இப்போது நீங்கள் இந்த உலக பிசுபிசுப்பு சிறப்பு ஸ்கெட்ச் பேட்டை காண்கிறீர்கள் நீங்கள் பேசும்போது ஒலி அளவு பேச்சைப் பற்றி பேசும் போது அதை கவனமாக கவனிக்கவும் நான் பேனா என்று எதையோ சொல்கிறேன் உங்கள் மனதில் பேனாவை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் இரண்டு செயல்கள் நடப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒன்று PEN அது எப்போதும் உருவாகும் உங்கள் மூளையில் மற்றும் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் வாய்மொழி ஸ்கேட்ச்ஃபேட் உள்ளது எனவே ஒரு காட்சி ஸ்கெட்ச் பேட் உள்ளது நான் பேசிக் கொண்டிருந்த இடத்தில் கூட நான் பேசினேன் ஆனால் என் மனம் ஏற்கனவே ஸ்பீக்கிங் S P E A K I N G என்று உச்சரிக்க பற்றி நினைத்தது எனவே நான் பேசும்போது வாய் மூடி வெளியீடு உள்ளது இது ஒருவகையான ஆடியோ ஸ்பெச் பேட் ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு காட்சி பேடும் உள்ளன இது செயல்படுத்தப்படுகிறது பொதுவாக நாங்கள் உணரவில்லை ஏனென்றால் நாங்கள் பேசுவதில் மிகவும் தொலைத்துவிட்டோம் உங்கள் மனதை பேச்சு மற்றும் அனைத்திலும் பிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது நான் THERE என்று சொல்லும் போது T H E R Eஎன் மனதில் என்ன நடக்கிறது அனேகமாக இது டிஸ்லெக்சிய அதில் நடக்கும் இணையத்தின் சிக்கல் குழந்தைகள் அவர்கள் பேசுவதை எழுதுவார்கள் எனவே அவர்கள் கற்கும் போது அந்த எழுத்தின் வடிவம் உருவாகவில்லை இப்போது இந்த எழுத்துப் பிழை எங்கே இருக்க வேண்டும் நான் ஒரு நிமிடம் இங்கு இங்கே நிறுத்துவேன் இது மிகவும் செழிப்பானதாக தோன்றுகிறது ஆனால் அது அவ்வளவு செழிப்பானது அல்ல இயற்பியல் மற்றும் மீதமுள்ள விஷயங்கள் அடியெடுத்து வைத்துள்ளன நேரியல் அல்லாதவை நமக்குத் தெரியும் நிறைய உள்ளீடுகள் நடக்கும்போது ஒத்திசைவு செயலாக்க அழகு எல்லாத்தையும் எடுத்து உருவாக்கலாம் என்று மற்றொரு பரிணாமத்தை நன்றாக நடக்கும் என்று அல்லாத நேரியல் செயல்முறை நிறைய உள்ளது ஆனால் மக்கள் மூளையில் பாட்டம் செயல்முறைகளைப் பற்றி நுண்ணிய குழாய்களில் மட்டத்திலும் உயர் மட்டத்திலும் பேசினர் சிக்கல் என்னவென்றால் சிக்கல் நேரம் வினாடிகள் 10 முதல் சக்தி கழித்தல் 3 வரை செயல்முறைகள் 10 முதல் சக்திகளைக் கண்டு களித்தல் 15 அந்த சக்தி பத்துக்கு ஆறு முதல் பத்து சக்தி 8 வரை இடைவெளி இன்னும் நமக்கு தெரியாது ஆனால் இன்னும் இது மிகவும் கவர்ச்சிகரமான விஷயம் ஏனெனில் எங்களால் விளக்க முடியாதது என்னவென்றால் எல்லா நரம்புகளிலும் நம்மை தூண்டும் போது தனித்தனி தகவல்கள் உள்ளன மேலும் நியூரான்களுக்கு இடையிலான குறுக்கு இணைப்பு இல்லை எனவே இவை நியூரான்கள் தனித்துவமான தகவல்கள் அவை இணைக்கப்படாத விதிவிலக்குகளை சுமந்து செல்கின்றன அவை இணையத்தின் மூலம் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளன இந்தத் தனித்துவமான தகவல் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றை படத்தை உருவாக்குகிறது இது நமக்குத் தெரியாத விஷயம் எனவே இந்த முழு நெட்வொர்க் விஷயமும் இதை விளக்க வில்லை இரண்டாவதாக ஒவ்வொரு தகவலுக்கும் ஒரு திட்டவட்டமான எண் வட்டமான நிலையம் இருந்தால் மூளையும் முத்திரையும் மிக விரைவில் எட்டும் இருப்பினும் நீங்கள் அதை கணக்கிட்டால் 20 15 மூளையின் சதவீதம் பயன்படுத்தப்பட்டாலும் கூட அது முடியும் பில்லியன் கணக்கான தகவல்களை சேமிக்கவும் முடியும் ஆனால் கோட்பாட்டு அளவில் மற்றும் மூன்றாவது விஷயம் மிக முக்கியமானது மீண்டும் ஒருமுறை தூண்டுதல் போனவுடன் துணை கற்றல் விஷயம் சில நினைவுகள் விஷயங்களை உருவாக்கி உள்ளது அதை தூண்டுதல் ஒரு போதும் அதே தனித்துவமான முறையில் வழங்கப்படுவதில்லை அது ஒரு போதும் தெளிவாக இல்லை ஆனால் அது இன்னும் இதே சக்தியைத் தூண்டுகிறது பரிமாற்றத்தின் வீதம் குறைந்த பட்சம் மில்லி விநாடிகளில் உள்ளது ஆகையால் வெள்ளி வினாடிகள் 5 முதல் 120 மீட்டர் அளவு வரை நான் உங்களுக்கு அச்சுகளில் சொன்னது போல் இது நீங்கள் காணும் அதன் உடல் பகுதியை இன்னும் விளக்க முடியும் மேலும் நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் சிந்திக்க சொன்னால் உங்களை சிந்திக்க சொன்னால் நான் சொன்னது போல் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு கிராமத்தில் அமைந்திருக்கும் உங்கள் பாட்டியை பற்றி சிந்திக்க முடியும் ஆனால் அவளுடைய முகத்திலிருந்து பிரதிபலிக்கும் ஒரு சமிக்ஞையை அனுப்பும் படி நான் உங்களிடம் கேட்டால் அது ஒளி எண்ணங்களின் வேகத்தை எடுக்கும் எண்ணங்களைச் சுமந்து செல்வது என்ன நமக்கு தெரியாத ஒரு குவாண்டம் மூலம் எங்களுக்கு உண்மையில் தெரியாது எனவே இது பெரிய பிரச்சனைகள் இது நாம் பேசத் தொடங்கும்போது நிகழ்கிறது மேலும் இது நிறைய புதிய இயற்பியல் குவாண்டம் பற்றி புதிய இயற்பியலில் நிறைய வந்து உள்ளது எனவே இந்த கேள்விகளை நாம் மொழிபெயர்க்கும் போது எழும் நரம்பியல் மட்டத்திலிருந்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த நடத்தை நிலை புதியதல்ல நாடுகடந்த நியூரோ சயின்ஸ் என்று அழைக்கப்படும் புதிய கிளை ஆய்வகத்தில் இருந்து நடத்தைக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அவை அனைத்தையும் இணைக்க முயற்சிக்கின்றன ஆனால் இன்னும் பெரிய இடைவெளிகள் உள்ளன ஏனெனில் நான் சொன்னது போல் இது ஒரு கடினமான பிரச்சனை ஒரு கடினமான பிரச்சினை உள்ளது இது இது மூளைக்கும் நடத்தைக்கும் ஒரு ஒப்பீட்டு இணையானது ஒரு ஒப்பீட்டு இணையானது நிறைய ஸ்லைடுகள் தொடர்பில்லாதவை மாறித் தோன்றும் ஆனால் அவை உண்மையில் இவர்கள் பற்றி நான் பின்பு கூறும் போது உங்களுக்கு அதில் உள்ள இணைப்பு பற்றி தெரியும் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கு இந்த கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அளவு அது ஒரு சிலந்தி நீங்கள் கண்களின் உருவத்தின் வழியாக செல்கிறது அது உணர்ச்சி வழியாகச் செல்கிறது என்று அழைக்கப்படும் பகுதி உள்ளது இது எப்போதும் எதிர்பார்ப்பில் தூண்டப்படுகிறது அல்லது அதற்கு தூண்டுகிறது எனவே இது தான் முழு உருவப்படம் இதுதான் உணர்ச்சிபூர்வமான நடத்தை உங்கள் வியர்வையை கட்டுப்படுத்துவதற்கான தன்னியக்க பதில் இதில் உள்ளது அனுதாபம் மற்றும் பாராட்டு பாராலிம்பிக் சிம்பிள் பாராட்டுக்கு நரம்பு மண்டலம் அல்லது உங்கள் வயிறு அதிக நடவடிக்கை அல்லது வியர்வை அல்லது நடுக்கம் போன்றவை கார்டிசோல் ஹார்மோன் நில் பதில் உள்ளது அல்லது மன அழுத்த ஹார்மோன்கள் மேலே மேலே செல்ல போடும் ஒருவகை மூளை செயல்பாடு எனவே கிரேவியை ஹைபோதாலமஸ் நியூக்ளியஸ் சென்சார் ஆர்கன் எல்லாம் செயல்படுத்தப்படுகின்றன எனவே ஒரு நண்டு போன்ற சில ஆபத்தான விஷயங்களில் ஒரு எளிய ஆர் ஸ்பான்சர் ஒரு காட்சி உருவத்தை மட்டும் அல்ல அது உங்கள் அமிக்டலா தூண்டுகிறது இது பதிலுக்கு தயாராகிறது உங்கள் ஹார்மோன்கள் உங்கள் உணர்ச்சிபூர்வமான நடத்தை மற்றும் நீங்கள் இருந்தால் ஒரு உணர்ச்சிப்பூர்வமான நடத்த என்ன சண்டை அல்லது விமானம் பற்றி கேள்விப் பட்டிருக்க வேண்டும் உணர்ச்சிகளின் உளவியல் கோட்பாடு இப்போது உணர்ச்சிகளை பொறுத்தவரை நீங்கள் முதலில் ஒரு உடல் உணர்ச்சிகளை உணர்கிறீர்களா பின்னர் நீங்கள் உணர்ச்சிவசப்படுவீர்கள் அல்லது நீங்கள் உணர்ச்சிவசப்படுவீர்கள் பின்னர் நீங்கள் உடல் உணர்ச்சிகளை உணர்கிறீர்களா அல்லது உங்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் நீங்கள் உணர்ச்சிவசப்படுவீர்கள் பயம் என்று எதுவும் இல்லை இது உங்கள் சிந்தனையை பயத்தை உண்டாக்கியது அவர்கள் எல்லா வகையான கோட்பாடுகளும் ஜேம்ஸ் இடமிருந்து பாடகர் பீரங்கி போன்றவை மற்றும் வாதத்திற்கு இது போன்றது உடல் மாற்றங்கள் நிகழும்போது நீங்கள் கட்டணம் இயல்புணர்ச்சி அல்லது நீங்கள் உணர்ச்சியை உணர்கிறீர்கள் அதனால் தான் உடலில் மாற்றங்கள் நிகழ்கின்றன அல்லது அடிப்படையில் நீங்கள் சில உணர்வை கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு அறிவாற்றல் மதிப்பிடுகிறீர்கள் பின்னர் இன்னும் சில புரிதல்களை தீர்க்கவில்லை என்று நினைக்கிறீர்கள் எனவே காஃப்பீல்டு நெட்வொர்க் பின்னல் அமைப்பு மற்றும் ஹேப்பியன் எனக்கு நாம் செய்த துணை கற்றல் இதுதான் கண் சிமிட்டுவது எப்படி நீங்கள் ஏன் சுமக்கிறீர்கள் ஏனெனில் தூண்டுதல் உள்ளே செல்கிறது இது இப்படி செல்லும் எனவே இது ஒரு தூண்டுதல் ஆகும் இது பிரபலமான பாவ்லாவ் துணை க்கற்றல் ஒரு விஷயத்தை ஒரு நாய் கற்றல் என்பது தெரியுமல்லவா இது ஒரு கிளிப் ஆகும் இது எந்த நடத்தை வாத மக்கள் அதை அழைக்கிறது என்பதை மக்கள் பெறுகிறார்கள் பேப்பர் குரல் வழி என்பது சுற்று இது அதிக சிந்தனை கொண்ட சர்க்யூட் நியோ கார்ட்டெக்ஸ் ஆகும் z100 நியூ யோர்க் தாலமஸ் மீண்டும் தாலமஸ் ஹிப்போதலாமஸ் இப்போது உணர்ச்சி துப்பாக்கிச்சூடு தொடரும் சுற்று மற்றும் இங்குதான் கட்டுதல் கட்டுதல் கட்டுதல் கற்றல் என்றும் செல்கிறது ஃபீனிக்ஸ் கேஜ் பற்றி ஆரம்பத்தில் நான் உங்களுடன் பேசினேன் அவருடைய ஆளுமை எப்படி மாறியது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் எனவே நாங்கள் இன்னும் காண்கிறோம் எனவே முழு விவாதம் மூளையின் இந்த ஆழமான பகுதியில் முற்றிலும் பொறுப்பு மற்றும் உயர் சிந்தனை என்பது தான் மூளை உணர்ச்சி மூலம் உணர்கிறது நிறமில்லை ஆனால் இந்த நம்பர் ஒரு இந்த நம்பர் நபர் நபர் ஒரு குண்டு கட்டையால் அடிபட்டவுடன் அவருடைய இந்த பகுதி சேதமடைந்தது நாங்கள் உறுதியாக அவர் சென்ற பாதையில் அதாவது பாலியல் நடத்தை மற்றும் சமூக நடத்தை இதில் வித்தியாசம் தெரிந்தது மாற்றங்கள் பல இருந்தன இதில் அறிவாற்றல் எப்போதும் பங்கேற்கவில்லை நன்கு சிந்தித்து பார்த்தால் இந்த சேதம் இன்னும் எம்ஆர்ஐ மற்றும் இவரை மாற்றுகிறது சில மன அழுத்தத்திற்கு நபர்களை கண்டுபிடிக்க ஒரு அடையாளம் இந்த முன் மடல் இந்த முன் மடலில் ஏற்படும் சேதம் தான் ஏனெனில் எனவே ஹைப்போ பங்க்ஷன் ஆளுடி மற்றும் புண்கள் முன் மண்டைப் புரணியின் உணர்வுகளை பாதிக்கின்றன எனவே உணர்ச்சி மூலமாக பதிகிறது சிந்தனையின் மூளை முடிவுகளை எடுக்கும் மூளை சுருக்கமான தீர்ப்பு அது அதில் ஈடுபடவில்லை இப்போதும் உண்மை இல்லை செயலில் உள்ள ஆர்பிட் டோ பிரண்டன்புரணியின் கீழ் உள்ளது இது உணர்வுகளை பாதிக்கின்றன அதை நாம் எப்படி அழிவோம் மூளைக்கு சேதம் ஏற்பட்ட அவர்களிடமும் எலிகளை படிப்பதன் மூலமும் எங்களுக்கு தெரியும் அதே பதில் தான் கிடைக்கிறது எனவே ஆடிட் ட்ரைநே ஆடிட்டர்ஸ் விடியல் பிரெப்ரண்டல் புரணி ஹிப்போகேம்பஸ் மற்றும் இது எல்லா மற்றும் நீங்கள் உறைய வைக்கும் ஒரு மோசமான சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் இரத்த அழுத்த மாற்றங்கள் உங்கள் மன அழுத்த ஹார்மோன்களின் மாற்றங்கள் மற்றும் ஒரு இருண்ட மற்றும் திடீரென்று யாரோ அல்லது யாரோ வரும் மாதிரியும் யாரோ உட்கார்ந்திருப்பது மாதிரியும் திடீரென்று சென்று தொட அனைத்து குழந்தைகள் போது புதிய பிறந்த குழந்தைகள் போல அவர்கள் போகும்போது அவள் திடீரென்று நிர்ப்பந்தமான இது ஒரு பழைமையான நிர்ப்பந்தம் உள்ளது என்று இதைச் செய்வேன் என்று நாங்கள் அவர்களைத் தீண்டாது தீண்டாத போது நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் நிலைய பழமையான ஒன்று பிடிக்கும் அல்லது நீங்கள் எதையாவது வைத்தால் அவை எப்போதும் வேறு வேரூன்றி மூளை முதிர்ச்சி அடையும் போது இந்த அனிச்சை அனைத்தும் மூடப்படும் எனவே நீங்கள் அதை வழக்கமாக கொண்டிருக்க மாட்டீர்கள் ஆனால் பயத்தின் சூழ்நிலையில் மூளையின் சிந்திக்கும் போது வயதானவர்கள் திடுக்கிடும் நிர்ப்பந்தத்திற்கு திரும்பிச் செல்கிறார்கள் இந்த விஷயங்கள் நிறைய வெளிவருகின்றன விடாமுயற்சி அயணி என்று அழைக்கப்படும் v71 வெளிவருகிறது நீங்கள் கேட்பீர்கள் ஒரு கேள்வி அவர்கள் எதையாவது சொல்வார்கள் நீங்கள் எதைச் சாப்பிட்டீர்கள் என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் எங்கு சென்றீர்கள் என்பதற்கு பதில் வரும் அவர்கள் நீங்கள் எதை சாப்பிட்டீர்கள் அவர்கள் உணவு உணவு உணவு ஏன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஏனெனில் மூளையில் உருவாகும் போது அதை கற்றுக் கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் துப்பாக்கிச் சூடு நடத்தியது அதனால்தான் நீங்கள் அவர்கள் அதை அப்படி கூறுகிறார்கள் வேறு கேள்வி கேட்டாலும் உணவு என்றே கூறுகிறார்கள் எனவே மக்கள் இந்த குழந்தைகளை இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சொல்வார்கள் சொல்லும்பொழுது அவர்கள் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் சரி அவர்கள் அதை வைத்து மீண்டும் அதைச் செய்ய வேண்டும் மீண்டும் அதைச் செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்யவில்லை அவர்களின் மூளை தான் மீண்டும் அதே செய்ய வைக்கிறது அதே செயலை செய்ய வைக்கிறது ஏனென்றால் மூலையில் அது திடமான அறிவை உருவாக்குவதற்கும் ஒருங்கிணைப்பும் மூளை செயல்பாட்டை மகிழ்ச்சி தரும் ஒரு செயல்பாடாக கருதுவதால் அச்செயலை திரும்பத்திரும்பச் செய்ய வைக்கிறது இருப்பையே எனவே எனவே அடுத்த முறை அவர்கள் தடுமாற மாட்டார்கள் என்பதைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லிக் கொண்டிருந்தேன் இது ஒரு அல்சைமர் இந்த மூளை மிகவும் சுருங்கிவிட்டது என்று இந்த சினாப்ஸிஸ் இல் மூளை பதினாறு பதினேழு வயது வரை வளரும் என்று நான் சொன்னது போல திரித்து திரித்து திரித்து திரித்து திரித்து கத்தரித்து தொடங்குகிறது பின்னர் அவை ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் மிக விரைவிலேயே சுருங்கத் தொடங்குகிறது எனவே நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இந்த நாலு முதல் மீது சவாரி செய்தேன் இது நடக்கும் விஷயங்கள் எனவே நீங்கள் இந்த எழுத்துக்களை எடுத்துக் கொண்டீர்களானால் இந்த எழுத்தின் ஒவ்வொரு நினைவும் ஒவ்வொரு பிரமிட் செல்லும் ஒரு தொடர்பு கொண்டு சி மற்றும் நோய்வாய்ப்பட்ட இயங்கும் குழுக்களுக்கு ஒரு எழுத்து ஒவ்வொரு ஆமா சுழற்சியையும் புதுப்பிக்கிறது இது முப்பது நாற்பது கட் ஹேர் ஹேர் வலதுபுறத்தில் ஒரு காமா சுழற்சி புதுப்பிக்கப்படுகிறது இது 3040ஹேர்ட்ஸ் கொண்ட காமா சுழற்சி ஏறக்குறைய 4 7 ஹேர்ட்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு 5 6 7 1 2 3 4 5 ஐ பார்க்கவும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்தை பார்க்கவும் இந்த ஏழு விஷயங்களின் தொகுப்புகள் கிட்டத்தட்ட ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளன ஒவ்வொரு காட்சியும் சாத்தியமான குறியீட்டு முறையாகும் நடந்துகொண்டிருக்கிறது ஹிப்போகாம்ப்பஸ் பிரமிடல் செல்கள் வழியாக பதிலளிக்கின்றனர் எனவே இந்த சுழற்சி மீண்டும் வரும்போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்துமாறு செய்கிறது எனவே இது காமா மற்றும் தீட்டா அலைகளில் கலவையாகும்

எனவே ஒரு பிஎஸ்பிந்திய நரம்பிற்கு ஆற்றல் உள்ளது மற்றும் இங்கே ஒரு ரசாயன சுரப்பு இருப்பதை பாருங்கள் ஆகவே அதிக வேதியல் ரகசியத்தை அதிகமாக கற்றுக் கொண்ட பிறகு என்ன நடக்கும் பின்னர் ரசாயனம் வருவதால் மிகவும் உணர்திறன் வாய்ந்த இடுகை எனவே முன் நரம்பு பிடிப்பு பகுதிகளில் பெரிய இடுகைகள் உள்ளன எனவே இது கற்றுக் கொள்வதற்கு முன்பே உள்ளது இது நரம்பு இணைப்பாக ஏனெனில் அதிக ரசாயனங்கள் சுரக்கின்றன எனவே இன்னும் பல பகுதி அவர்களுக்குக் கற்பிக்க வேண்டும் எனவே நரம்பு வீக்கம் நரம்பு இணைப்பு எவ்வாறு மாறுகிறது என்பது இதுதான்

இது ஒரு சமூக விரோத ஆளுமை மற்றும் மனச்சோர்வு போன்ற மனச் சோர்வு மனச்சோர்வு மற்றும் கிலோபல் மாற்றங்கள் உள்ளன மேலும் மனச்சோர்வு என்பது மனநிலையை சீர்குலைக்கிறது பித்து எனவே யாராவது ஒரு பக்க வாதம் இருந்தால் பெருமுளை வாஸ்குலர் தற்செயலானது என்று கூறப்படுகிறது ரத்த சப்ளை தடைபட்டுள்ளது இது மிகவும் அருகில் உள்ளது இது மனச்சோர்வு இது மிகவும் கடுமையானதாக இருக்கும் எனவே இடது பக்கத்தில் இப்படி இருந்தால் இதுதான் நடக்கும் இடது பக்கம் வலது பக்கத்தை விட மிகவும் பாதிப்படைந்து இருந்தால் இப்படி நடக்குமா அல்லது வலது பக்கம் மிகவும் பாதிப்படைந்து இருந்தால் இடது பக்கத்தில் டிப்ரஷன் அல்லது ஒருவித பயம் வரும் இது நமக்கு தெரியாது இடது பக்கத்தில் ஒரு புண் இருந்தால் டிப்ரெக்ஷனாக உருவெடுக்கிறது ஏனென்றால் வலது பக்கம் மிகவும் செயலூக்கம் பெற்று விடுகிறது நான் இப்போது ஒரு கேள்வி கேட்கிறேன் இது வலதுபக்கத்தில் நடந்தால் அந்த பயம் என்பது வெளியே வரும் பயம் என்பது ஒரு வழியாக மாறிவிடுகிறது ஆகவே வலதுபக்கம் இடது பக்கத்தை ஆட்சி செய்கிறதா அல்லது இடது பக்கம் வலது பக்கத்தை ஆட்சி செய்கிறதா என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்வி இவ்வாறு யோசிக்கும் பொழுது உணர்ச்சிகள் என்பது ஆராய்ச்சியின் மையத்தில் இருக்கின்றன என்றே கொள்ளலாம் நமக்கு அதற்கு தெளிவான பதில்கள் கிடைக்கவில்லை அவர்களைப் பற்றி பேசும் போது இந்த இந்த அறிவைப் பற்றியும் பேசுவோம் ஆகவே இந்த நினைவகம் கோட்பாட்டில் எங்கே மொழி நிற்கிறது மற்றும் அது செயல்படும் விதம் எஞ்சி நிற்கிறது எங்கே ஞ்சி நிற்கிறது நீங்கள் நான் ப்ரோக்கா அபேஸியா ப்ரண்ட்டல் அழிவைப் பற்றி பேசியதை ஞாபகம் வைத்திருங்கள் இதுதான் டெம்போரல் அல்லது கண்டக்ஷ ன் அபேஸியா அவர்களால் பேச முடியும் அவர்களால் புரிய முடியும் ஆனால் இரண்டையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் செய்ய முடியாது அவை இரண்டும் கவனத்தை உண்டாகின்றன செயல்படும் நினைவிடத்திற்கு உத்திகளை உருவாக்குவதற்கு உத்திகளை தடை செய்வதற்கு ஏகப்பட்ட புரணியின் செயல்கள் தடை செய்வது பற்றி தான் அது எதை குறிக்கிறது என்றால் மூளைக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்து விட்டது என்றால் அது நம்மை ஒரு விலங்காக மாற்றிவிடும் நாம் மிகவும் கொடூரமாக மாறிவிடுவோம் இதையே கிளவர் புஸ்ஸி சிண்ட்ரோம் என்று குறிப்பிடுகின்றனர் இந்த பக்கவாட்டு மோட்டாரு இருபுறமும் நிறைய அழிவை ஏற்படுத்துகிறது மக்கள் நிறைய சாப்பிட ஆரம்பித்துவிடுவார்கள் எப்பொழுது பார்த்தாலும் எதைப் பார்த்தாலும் வாயில் போட்டு விடுவார்கள் ஒரு சிலர் நார்மலாக தென்படுவார்கள் அப்படி இருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு தடை அவர்களை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும் அப்பொழுது அவர்களுடைய பிரண்டன் அமைப்பை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த ப்ரீப்ரண்ட்டல் பின்னல் அமைப்பில் ஏதாவது ஒரு பிரச்சினை இருந்தால் அவர்களை அது ஒழுங்காக சரிப்பட செயல்பட வைக்காது ஆகவே நாம் யாரை எந்த மக்களை ஸைக்கோ அல்லது சமூக குற்றவாளியாக கூறுகிறோமோ அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு அந்த பின்னல் அமைப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் நாம் இதைப்பற்றி இப்போது கூறினால் நீதியின் கோட்பாடுகளுக்கும் சமூகத்தின் வாழ்வியல் கோட்பாடுகளும் அவர்களின் நடத்தைக்கும் என்ன ஆகும் ஏனென்றால் எல்லோருடைய பின்னல் அமைப்பு பிழை உள்ளதாக உள்ளது நான் இன்னும் மேலே வர முயற்சிப்போம் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் எல்லோரும் பொறுப்புகளை ஏற்க மாட்டார்கள் இதற்காக நாம் பின்னல் அமைப்பு வழியில் செயல்பட மாட்டார்கள் ஏனென்றால் அந்த அடிப்படை பின்னல் அமைப்பு என்பது நம்மை ஒரு விலங்காக அழகு அடிப்படையில் உணர்வு கொண்டவர்களாக ஆக்கிவிடுகிறது நிறைய நிறைய படுகைகள் அளவில் அமைப்பு பின்னல் அமைப்பு அளவில் சமூக ரீதியாக நேர்மைகண்ணியம்குற்றவுணர்வு இவையாவும் நமக்கு தெரியாத வார்த்தைகள் அல்ல இவை ஏற்கனவே நமது அடிப்படை மேலோங்கிய பின்னல் அமைப்புகளில் பிணைக்கப்பட்டு உள்ளன எனவே நம்மை மேலும் உடல் அமைப்புக்கு எடுத்துச் செல்லும்போது நமது உணர்வுகள் மற்றும் நமது பாதுகாப்பு வலை தற்போதைய சூழலுக்கான மதிப்பீடு இவையெல்லாம் சேர்ந்து நாம் சமூக ரீதியாக எவ்வாறு பழக வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன ஏனென்றால் நமது அடிப்படையே இந்த சமூகத்தில் குறைத்துக் கொள்வதே எனவே நாம் ஒரு சில உத்திகளை உருவாக்கும் போதும் அதைத் தடை செய்யும் போதும் நமக்குரிய வாழ்க்கையின் குறிக்கோளை தேர்வு செய்யும் போதும் அதை அப்போது அவ்வப்போது மதிப்பீடு செய்யும் போதும் இவை நிகழ்கின்றன முகம் தெளிவாக மிகத் தெளிவாக நாம் இதைப் பற்றி உங்களிடம் நான் கூறினேன் இது ஒருவகையான ஆர்பிட்டோ பிரண்டல் புறணியில் ஏற்படும் தடை செய்யப்பட்ட தடை என்பதே எனவே இந்த சொற்பொழிவை இத்துடன் முடித்துக் கொள்வோம் நான் திரும்பத் திரும்ப கூறியதுபோல ப்ரோக்காஸ் பகுதி மற்றும் பேச்சு மட்டும் மோட்டார் அடிப்படையில் செயல்படுகின்றன வார்த்தைகள் உருவாக்கப்படுகின்றன அவை பேச்சுக்கு மாற்றப்படுகின்றன சொற்பொருள் நிலைப்பாடு மூலமாக வெளிவருகின்றன ஆனால் இது மிகவும் அடிப்படையானது நான் இதை உங்களுக்கு கூறும் பொழுது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது தொடர்பு கொள்கிறேன் அடுத்த சொற்களை எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி மீண்டும் பேசுவோம் எவ்வாறு மூளை செயல்படுகிறது என்பது பற்றி மீண்டும் பேசுவோம்